இங்குள்ள சுற்று இரண்டு தொகுதிக்கூறுகளைக் காட்டுகிறது ஒரு தொகுதி PV தொகுதி 1 எனப்படும் தொடரில் 5 ஒத்த செல்கள் மற்றும் PV தொகுதி 2 எனப்படும் மற்றொரு செல்கள் உள்ளன அவை தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன அவை ஒரே மாதிரியான செல்கள் ஒரே விஷயம் என்னவென்றால் காப்பு மூல மின்னோட்டம் குறைவாக இருப்பது PV தொகுதி 2 பகுதி நிழலைக் கொண்டிருப்பதைக் குறிக்கும் இப்போது இந்த இரண்டு தொகுதிகள் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் வெளிப்புற சுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளன வெளிப்புற முனையங்கள் மூல V0 உடன் நிறுத்தப்படுகின்றன இது ஒரு ஸ்வீப் மின்னழுத்தமாக செயல்படுகிறது இந்த இரண்டு ஆதாரங்களும் பூஜ்ஜிய மின்னழுத்த மூலங்கள் அவை நீரோட்டங்களை அளவிட இங்கே வைக்கப்படுகின்றன இந்த மூலமானது தொகுதி 1 இன் I1 மின்னோட்டத்தை அளவிடும் இது தொகுதி 2 இன் I2 மின்னோட்டத்தை அளவிடும் தொடர் எதிர்ப்பு மதிப்புகளையும் நான் மாற்றியுள்ளேன் இதனால் இந்த இரண்டு தொகுதிகள் Voc புள்ளிகளுக்கும் சரியாக இருக்காது சில வித்தியாசங்கள் இருக்கும் நிச்சயமாக இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் இடையில் டையோடு மாதிரிகளையும் மாற்றலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் இப்போது முனைய சாளரத்திற்குச் சென்று நெட்லிஸ்ட்டை உருவாக்குவோம் உள்ளீட்டு கோப்புகளை parallel sch எனவும் வெளியீட்டுக் கோப்புகளை parallel net எனவும் நாங்கள் பயன்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அதை இயக்குவதன் மூலம் நாம் இப்போது parallel net நெட் லிஸ்ட் உருவாக்கியுள்ளோம் parallel sch என்பது இப்போது நாம் பார்த்த சுற்று கோப்பு sub என்பது டையோடு மாதிரி மற்றும் இணைக்கப்பட்ட parallel sch கொண்ட கோப்பு ஆகும் இப்போது parallel cir என்பது பகுப்பாய்வு கொண்ட ஒரு சுற்று கோப்பு நான் இடைநிலை பகுப்பாய்வில் parallel net நிகர பட்டியல் கோப்பு மற்றும் சில கட்டுப்பாட்டு அறிக்கைகள் இணைத்துள்ளேன் நிலையான ஒன்று பின்னணியை வெள்ளையாக அமைக்கவும் முன்புறத்தை கருப்பு நிறமாக அமைக்கவும் உருவகப்படுத்துதலையும் இரண்டு அடுக்குகளையும் இயக்கவும் சதி ஒன்று முதல் சதி I verses V0 க்கு எதிராக முனைய மின்னழுத்தம் இரண்டாவது சதி எனவே முதல் சதி IV பண்புகள் இந்த IV பண்பைக் குறிக்கும் இரண்டாவது சதி உங்களிடம் I1 V முனையம் உள்ளது இது மின்னழுத்தத்திற்கு எதிராக தொகுதி 1 இன் சக்தி மற்றும் மின்னழுத்தத்திற்கு எதிராக தொகுதி 2 இன் சக்தி இந்த இரண்டு அடுக்குகளும் செயல்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படும் எனவே இப்போது நாம் Ngspice க்குச் சென்று para cir ஐ அழைத்து உருவகப்படுத்துதலை இயக்குவோம் உருவகப்படுத்துதலும் இயங்குகிறது அடுக்குகளும் காட்டப்படும் இங்கே முதல் IV பண்பு எனவே இது பலவீனமான கலத்தின் IV பண்புஅது தொகுதி 2 ஆகும் இது தொகுதி 1 இன் IV பண்பு மற்றும் இவை இரண்டும் சேர்க்கப்படுகின்றன பின்னர் இங்கே நீங்கள் ஒருங்கிணைந்த இணை தொகுதி தொகுப்பின் IV பண்புகளைக் கொண்டுள்ளீர்கள் இப்போது மற்ற சதி இது முழு தொகுதியின் IV பண்பு பின்னர் உங்களுக்கு சக்தி மற்றும் மின்னழுத்த வளைவு உள்ளது இந்த நீல நிறமானது தொகுதி ஒன்றின் சக்தி மற்றும் மின்னழுத்த வளைவு மற்றும் இந்த வெளிர் ஆரஞ்சு நிறமானது தொகுதி இரண்டின் சக்தி மற்றும் மின்னழுத்த வளைவு ஆகும் தொகுதி இரண்டு நான்காவது பகுதிக்குள் செல்வதை நீங்கள் காண்கிறீர்கள்எதிர்மறை சக்தி எதிர்மறையாகி வருகிறது மற்றும் இது சிதறல் பயன்முறையில் மூழ்கும் பயன்முறையில் செல்லும் பகுதி இது தவிர்க்க இதை நாம் நிச்சயமாக ஒரு தொடர் டையோடு ஒரு டையோடு தொடரில் வைத்து பி வி பேனல்களைப் பாதுகாக்க முயற்சிக்கிறோம்